ஹாய் இந்த வகுப்பில் மைக்ரோ ஹீட்டருடன் சிமுலேஷன்ஸ்களைச் செய்ய COMSOL மல்டிபிசிக்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் காண்பிப்போம் எனது கற்பித்தல் உதவியாளர் அனில் சிமுலேஷன்ஸ் கருவியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை சிமுலேஷன்ஸ் டூலில் காண்பிப்பார் மீண்டும் COMSOL மல்டிபிசிக்ஸ் மிக முக்கியமான சிமுலேஷன்ஸ் கருவியாகும் மற்ற கருவிகளும் உள்ளன ஆனால் நாம் COMSOL மல்டிபிசிக்ஸைப் பயன்படுத்த விரும்புகிறோம் அதனால்தான் இந்த குறிப்பிட்ட மென்பொருளை நாம் உங்களுக்குக் கற்பிக்கிறோம் மேலும் நீங்கள் ஹீட்டரை எப்படி சிமுலேஷன்ஸ் செய்யலாம் என்று பார்ப்போம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் NPTEL மன்றத்தின் மூலம் கேட்கவும் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நான் அனிலிடம் வகுப்பு எடுக்க சொல்கிறேன் பை அனைவருக்கும் வணக்கம் இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய விரிவுரையில் COMSOL மல்டிபிசிக்ஸ் அறிமுகம் மற்றும் MEMS சாதனங்கள் பிற சென்சார்கள் மற்றும் சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்களை எவ்வாறு மென்பொருளைப் பயன்படுத்தி சிமுலேஷன்ஸ் செய்யலாம் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த தொகுதியில் நாம் மிக சிறிய அடிப்படை COMSOL சிமுலேஷன்ஸ் ஐப் பார்ப்போம் அங்கு உங்கள் சாதனங்களை வடிவமைக்க சிமுலேஷன்ஸ்ன் முக்கியத்துவத்தையும் பல MEMS சாதனங்களின் பல இயற்பியல் சிமுலேஷன்ஸ்களை எவ்வாறு செய்வது என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் ஏனென்றால் அவைகள் நிஜ உலக மற்றும் சென்ஸ்ஸ் பிஸிக்கல் அளவுருக்களுடன் பேசுகிறார்கள் மேலும் அவை சில நேரங்களில் மற்ற இயற்பியல் அளவுருக்களை செயல்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அவைகள் நிஜ உலகத்திலிருந்து பிஸிக்கல் அளவுருக்களையும் உணர்கிறார்கள் மற்றும் பிஸிக்கல் உலகத்தையும் செயல்படுத்துகிறார்கள் எனவே நாம் எப்படி செய்ய முடியும் பெரும்பாலான நேரங்களில் அது வெப்ப சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கும் மின்சாரம் தொடர்பான பொருட்களாக இருக்கும் இயந்திர சம்பந்தமான பொருட்களாக இருக்கும் என பல இயற்பியலை உள்ளடக்கும் எனவே நாம் எப்படி ஒரு முழு சிமுலேஷன்ஸ் அல்லது பல பிஸிக்கல் செயல்முறைகளின் இணைந்த சிமுலேஷன்ஸ் ஐ செய்ய முடியும் எனவே நாம் இப்போது அதை எப்படிச் செய்யலாம் என்பதற்கான மிக அடிப்படையான உதாரணத்தைக் காண்போம் எனவே நாம் COMSOL இன் சோதனை பதிப்பைப் பயன்படுத்துகிறோம் இங்கே COMSOL 5 4 ஐ பார்க்க முயற்சிப்போம் எனவே நாம் இன்று என்ன செய்யப் போகிறோம் என்றால் மைக்ரோ ரெசிஸ்டர் பீம் சிமுலேஷன்ஸ் அப்படியென்றால் என்ன நான் சிமுலேஷன்ஸ்களைச் ஏன் செய்கிறேன் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே நாம் COMSOL மென்பொருளைத் திறக்கும்போது முதலில் இந்தத் திரை வரும் நீங்கள் இந்த மென்பொருளைத் திறக்கும்போது இந்த விண்டோவை நாம் காண்கிறோம் உங்களிடம் ப்ளாங் மாடல் மற்றும் மாடல் வழிகாட்டி இருக்கும் எனவே இன்று நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதற்கு நீங்கள் மாடல் வழிகாட்டிக்குச் செல்ல வேண்டும் நீங்கள் செய்யும் எந்த MEMS சாதனத்திலும் அது ஒரு 3D மாதிரியாக இருக்கலாம் ஒரு பரிமாணம் 2Ds பரிமாணத்திற்கு தோராயமாக இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் இது ஒரு 3D மாதிரியாக இருக்கும் எனவே நாம் 3D மாதிரியைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே இந்த 3D மாதிரியைத் தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் 3D மாதிரியைத் தேர்ந்தெடுத்தவுடன் இது மிக முக்கியமான விண்டோ எங்கள் வடிவமைப்பின் மூலம் நீங்கள் படிக்க விரும்பும் இயற்பியல் வகையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்குதான் நாம் இயற்பியல் வகையைத் தேர்ந்தெடுக்கிறோம் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் நாம் ஒரு மைக்ரோ ரெசிஸ்டர் பீம் பார்க்க போகிறோம் எனவே அதற்கு நாம் செய்ய வேண்டியது வெப்பப் பரிமாற்றத்திற்குச் செல்லுங்கள் இங்கே இயற்பியல் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே மின்சார நீரோட்டங்களுக்கு AC DC உள்ளது இதை நீங்கள் பார்க்கலாம் ஒலி சிமுலேஷன்ஸ் உள்ளது அதை மீண்டும் இடித்து விடுங்கள் மின் வேதியியல் உள்ளது திரவ ஓட்டம் உள்ளது வெப்ப பரிமாற்றம் உள்ளது எனவே இவை அனைத்தும் தனிப்பட்ட இயற்பியல் இப்போது நாம் செய்ய வேண்டியது குறைக்கடத்தி சிமுலேஷன்ஸ்கள் தனித்தனியாக இருக்கட்டும் ரேடியோ அதிர்வெண் சிமுலேஷன்ஸ்கள் பிளாஸ்மா சிமுலேஷன்ஸ்கள் ஆப்டிக் சிமுலேஷன்ஸ் ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் எனவே ஸ்ட்ராச்சரல் மெக்கானிக்கு செல்வோம் எனவே நாம் ஸ்ட்ராச்சரல் மெக்கானிக்கு செல்வோம் இங்கே நாம் ஜூல் வெப்பத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் நாம் செய்ய போவது ஜூல் வெப்பம் ஜூல் வெப்பம் மற்றும் வெப்ப விரிவாக்கம் அதைக் கிளிக் செய்து சேர்க்கவும் எனவே அதைச் சேர்க்க சிறிது நேரம் ஆகும் எனவே இங்கே ஜூல் வெப்பம் மற்றும் வெப்ப விரிவாக்க இயற்பியலைச் சேர்க்கிறது சேர்க்கப்பட்ட இயற்பியலை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் சரி திட இயக்கவியல் திடப்பொருட்களில் வெப்பப் பரிமாற்றம் மின்சாரம் போன்றவை இங்கே உள்ளது மல்டி பிசிக்ஸ் உள்ளது வெப்ப விரிவாக்கம் உள்ளது வெப்பநிலை இணைப்பு உள்ளது மின்காந்த வெப்பம் உள்ளது இயந்திர சிதைவு உள்ளது எனவே யோசனை என்னவென்றால் ஒரு அமைப்பு இருக்கும்போது மற்றும் நீங்கள் சூடுபடுத்தும்போது கட்டமைப்புகள் இயந்திர வடிவத்தை மாற்றுவதற்கு வெப்பம் காரணமாகிறது சரி மற்றொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் உலோகக் கட்டமைப்பைக் கொண்டிருக்கும்போது அதன் வழியாக மின்னோட்டத்தைக் கொடுக்கிறீர்கள் ஏனெனில் கட்டமைப்பில் இலட்சியங்கள் இல்லாததால் வெப்பம் ஆகிறது அது வெப்பம் I ஸ்கொயர் R நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன் வழியாக மின்னோட்டத்தைக் கடக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் சரியாக வெப்பமடையும் அதாவது I ஸ்கொயர் R என்று அழைக்கப்படுகிறது அதன் I ஸ்கொயர் R வெப்பம் காரணமாக கட்டமைப்பே வெப்பமடையும் அமைப்பு வெப்பமடையும் போது அது இயந்திர பண்புகளை பாதிக்கும் எனவே இது ஒருவருக்கொருவர் பேசும் வெவ்வேறு இயற்பியல் மற்றும் ஒருவருக்கொருவரை பாதிக்கிறது எனவே இந்த மல்டி பிசிக்ஸ் சிமுலேஷன்ஸ்களை நாம் இங்கே பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே இப்போது நாம் இங்கே ஸ்ட்ராச்சரல் மெக்கானிக்ஸ் தொகுதியிலிருந்து இயற்பியலைச் சேர்த்துள்ளோம் நாம் அங்கு சென்றோம் நாம் சூடு வெப்பம் மற்றும் வெப்ப விரிவாக்கத்திற்குச் சென்றோம் இங்கே இயற்பியலைச் சேர்த்துள்ளோம் இப்போது நாம் இதை படிக்கப் போகிறோம் எனவே இப்போதைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நிறைய படிப்புகள் இருக்கும் நாம் நிலையான படிப்பைச் செய்யலாம் நேரத்தைச் சார்ந்த படிப்பு மற்றும் முன் தேடுதல் ஆய்வுகள் எல்லாம் உள்ளன எனவே இன்று நாம் என்ன செய்யப் போகிறோம் நாம் ஒரு நிலையான ஆய்வு செய்வோம் நிலையான ஆய்வு என்றால் என்ன ஒரு நிலையான ஆய்வு என்னவென்றால் நீங்கள் ஒரு அமைப்பில் ஒரு மாற்றத்தைப் பயன்படுத்தும் தருணத்தில் அந்த மாற்றத்திற்கு அமைப்பு பதிலளிக்கும் வரை நீங்கள் காத்திருந்து நிலையான நிலையில் உள்ள அமைப்பின் நிலை என்ன என்பதைப் பார்க்கிறோம் அதுதான் நிலையான ஆய்வு ஒரு நேரத்தை சார்ந்த படிப்பு என்றால் என்ன நீங்கள் ஒரு அமைப்புக்கு ஒரு மாற்றத்தைப் பயன்படுத்தும்போது ஒரு நிலையற்ற பதிலும் ஒரு நிலையான நிலை பதிலும் இருக்கும் ஒரு நிலையற்ற பதில் என்பது காலப்போக்கில் இறக்கும் அமைப்பின் உடனடி பதிலாகும் மற்றும் ஆய்வு நிலை பதில் என்பது அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களை ஊக்குவிக்கும் ஒரு நிலையான மாறாத பதிலாகும் எனவே நாம் நிலையாகப் படிக்கப் போகிறோம் நீங்கள் ஒரு நிலையான ஆய்வுக்குச் செல்கிறீர்களா நாம் ஒரு நிலையான ஆய்வை மேற்கொள்வோம் பின்னர் நான் அதை இருமுறை கிளிக் செய்ய வேண்டும் இங்கே அது பதிலளித்து முடிக்கும் வரை காத்திருக்கிறது இப்போது இது கட்டமைப்பின் வலி நாம் செய்யும் அனைத்து சிமுலேஷன்ஸ்களும் இதுதான் எனவே இப்போது நீங்கள் இடது பக்கத்தைப் பார்த்தால் உங்களிடம் காம்போனென்ட்ஸ் இருக்கும் முக்கிய காம்போனென்ட்ஸ் என்ன காம்போனென்ட்ஸ் கட்டமைப்பில் முக்கிய அம்சங்கள் உள்ளன வடிவவியலில் வரும் கட்டமைப்பை நாம் எப்படி வரையறுப்பது அடுத்தது சம்பந்தப்பட்ட வெவ்வேறு இயற்பியல் என்ன ஒன்று திடப்பொருட்களில் வெப்பப் பரிமாற்றம் மின்சாரம் மல்டி பிசிக்ஸ் திட இயக்கவியல் எனவே இது மூன்று பிசிக்ஸ் திட இயக்கவியல் திடப்பொருட்களில் வெப்பப் பரிமாற்றம் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது பின்னர் அங்குள்ள மல்டி பிசிக்ஸ் மாறிகள் உள்ளன அந்த பிசிக்ஸ் ஆய்வுகள் அனைத்தையும் செய்வதற்கு முன் நாம் முதலில் வடிவவியலை பார்க்க வேண்டும் எனவே வடிவவியலில் நாம் ஒரு 3D ஜாமெட்ரி உடன் வேலை செய்யப் போகிறோம் என்று கூறியுள்ளோம் எனவே ஜாமெட்ரி மீது இடது கிளிக் செய்து ஒர்க் பிளேன் ஐ கொடுங்கள் எனவே இது 2 டி ஒர்க் பிளேன் ஆக இருக்கும் சரி ஒர்க் பிளேன்ல் இந்த ஒர்க் பிளேன் மற்றும் அந்த ஒர்க் பிளேன்ல் உங்களிடம் ஒரு பிளேன் ஜாமெட்ரி உள்ளது அது 2D இடம் சரி நாம் உள்ளே சென்றவுடன் இது ஜாமெட்ரியின் 2 டி இடம் நாம் 2 டி இடத்தில் இருக்கும் போது நாம் உண்மையில் ஒரு கட்டமைப்பை வரைய முடியும் நான் ஒரு கட்டமைப்பை வரைய போகிறேன் எப்படி நாம் கட்டமைப்பை வரைய வேண்டும் நீங்கள் இங்கே ஒர்க் பிளேன்ற்கு மேலே சென்று இங்கே கோட்டைத் தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் கோட்டைத் தேர்ந்தெடுத்ததும் நான் இங்கே செய்ய முயற்சிக்கும் கட்டமைப்பை நீங்கள் இங்கே உருவாக்கலாம் எனவே நான் 2 டி கட்டமைப்பை உருவாக்கியுள்ளேன் இதை நாம் பார்க்க முடியும் இப்போது ஒர்க் பிளேன்ற்கு செல்லுங்கள் நீங்கள் பிளேன் ஜாமெட்ரிக்குச் செல்லுங்கள் உங்களிடம் பிளேன் ஜாமெட்ரி உள்ளது எனவே பெரும்பாலான நேரங்களில் நாம் குறிப்பாக MEMS சாதனங்களில் மைக்ரோமீட்டர் நீள அளவுகளில் வேலை செய்தோம் எனவே நீள அளவை இங்கே மைக்ரோ மீட்டராகக் கொடுங்கள் அது மைக்ரோமீட்டர் நீள அளவாகும் மேலும் நீங்கள் வேலை செய்யும் பிளேன் சரியாக உள்ளது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இது 2D ஜாமெட்ரி சரி எங்களுக்கு ஒரு 3D ஜாமெட்ரி தேவை எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் அதை அழைத்ததை எக்ஸ்ட்ரூட் செய்தோம் அதைத் தேவையான பரிமாணத்தில் இழுக்கிறோம் எனவே அது எக்ஸ்ட்ரூட் என்று அழைக்கப்படுகிறது எனவே எக்ஸ்ட்ரூடை செய்யவும் எனவே நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரூடைக் கிளிக் செய்ய வேண்டும் ஜாமெட்ரி மீது வலது கிளிக் செய்து எக்ஸ்ட்ரூடைக் கிளிக் செய்யவும் எக்ஸ்ட்ரூட் என்று நீங்கள் கூறும்போது எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரூட் செய்ய வேண்டும் என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நான் 1 மைக்ரோ மீட்டர் எக்ஸ்ட்ரூட்ஷனை கொடுத்துள்ளேன் அதன் 1 மைக்ரோமீட்டராக வைத்துக்கொள்வோம் இது எக்ஸ்ட்ரூட் வேண்டிய தூரம் இப்போது நாம் ஒன்றை கொடுத்தவுடன் இப்போது அது 2D இல் இன்னும் 2D மட்டுமே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் சரி இப்போது நாம் அனைத்து பொருட்களையும் உருவாக்கும்போது எல்லாப் பொருட்களையும் கட்டுவோம் அது ஒரு 3D ஆக மாறும் ஆனால் இது நீங்கள் பார்க்கும் அளவுக்கு மிகப் பெரியது எனவே அதை 0 1 மைக்ரோமீட்டராக ஆக்கி மீண்டும் அனைத்து பொருட்களையும் உருவாக்கலாம் எனவே நீங்கள் இப்போது ஒரு 3D ஜாமெட்ரி பெறுவீர்கள் ஒரு 3D ஜாமெட்ரி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த வடிவத்தில் உங்கள் ஜாமெட்ரி தயாராக உள்ளது உருவான ஜாமெட்ரியை நான் சுழற்றி உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இது ஒரு மைக்ரோ சிஸ்டம் பீம் ஆகும் இது ஒரு PCBயில் பீம் மீது பொருத்தப்படலாம் அல்லது அதன் மிகச் சிறிய ஒன்றில் மின்னோட்டத்தை செலுத்த முடியும் இப்போது ஜாமெட்ரி தயாராக உள்ளது இப்போது அடுத்த விஷயம் என்னவென்றால் முதலில் நடக்கவிருப்பது மின்சாரத்தின் ஓட்டம் மின்சாரம் பாயும் முன் இந்த விஷயத்திற்கு நாம் சில பிஸிக்கல் அர்த்தங்களை கொடுக்க வேண்டும் எந்தவொரு கட்டமைப்பிற்கும் மிகப்பெரிய பிஸிக்கல் மெட்டீரியல் என்னவென்றால் அது எந்த வகையான மெட்டீரியல்ளால் ஆனது எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த மெட்டீரியல் இங்கே உள்ளது எனவே முக்கிய விஷயங்கள் காம்போனென்ட்ஸ் ஜாமெட்ரி மெட்டீரியல் மற்றும் பிசிக்ஸ் இவை முக்கிய விஷயங்கள் மெட்டீரியல்க்குச் சென்று வலது கிளிக் செய்யவும் ஆட் மெட்டீரியல் பிராம் லைப்ரரி என்பதைக் கிளிக் செய்யவும் சரி எனவே இங்கே நீங்கள் புய்ல்ட் இன் மெட்டீரியல்க்குச் செல்லலாம் லோட் என்பதைக் கிளிக் செய்யவும் பின்னர் நாம் காப்பர்ரைக் கொடுக்கிறோம் எனவே இப்போது அனைத்து டொமைன்களும் உள்ளன எனவே இந்த இடைமுகம் ஒவ்வொன்றும் டொமைன் என்று அழைக்கப்படுகிறது இந்த முகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு டொமைன் என்று அழைக்கப்படுகின்றன எல்லா டொமைன்களுக்கும் மெட்டீரியல் காப்பர் என ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே மெட்டீரியல் தேர்வு செய்யப்படுகிறது ஒருமுறை மெட்டீரியல் தேர்வு சரியாக இருந்தால் ஒரு திட இயக்கவியல் சரியாகச் செய்யப்படாவிட்டால் இங்கே ஒரு இன்டு குறியை காண்பீர்கள் இங்கே இன்டு குறி இல்லை அடுத்து இப்போது உங்கள் கட்டமைப்பு தயாராக உள்ளது உங்கள் மெட்டீரியல் வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போது அடுத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் உங்களுக்கு முதலில் விளக்குவது போல் நடப்பது மின்சாரத்தின் ஓட்டம் மின்சாரத்தின் ஓட்டம் வெப்பம் I2 R வெப்பத்தை ஏற்படுத்துகிறது வெப்பமாக்கல் இயந்திர பண்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இங்கே மின்சக்தி தொகுதிக்குச் சென்று வலது கிளிக் செய்யவும் அது ஒரு ஒருங்கிணைந்ததாக இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் மின்னழுத்தத்தை உட்செலுத்தும் ஒரு புள்ளி உங்களுக்குத் தேவை மின்னழுத்தம் வெளியேறும் நிலப்பகுதி உங்களுக்குத் தேவை எனவே வலது கிளிக் செய்து மின் ஆற்றலை வைக்கவும் எனவே உங்கள் மின் ஆற்றல் வருகிறது நீங்கள் மின் ஆற்றலின் மதிப்பை 0 5 வோல்டாக கொடுக்கலாம் மற்றும் இங்கே மதிப்பை கொடுக்கலாம் சரி இப்போது அடுத்த விஷயம் அது இருக்கும் இடத்தை நாம் ஒதுக்க வேண்டும் எனவே இது சிவப்பு நிறத்தில் வரும் பகுதியை மின்சாரத்திற்கு கொடுப்போம் இந்த பகுதிக்கு மின்னழுத்தத்தை கொடுப்போம் எனவே நான் அதை கிளிக் செய்கிறேன் எனவே ஒரு கிளிக் செய்தவுடன் அந்த எண் இங்கே வரும் இங்கே நான் கிளிக் செய்தால் அது இங்கே வரும் என்று பாருங்கள் ஆனால் என்னால் இரண்டு இடங்களை கொடுக்க முடியாது சரி எனவே இதை நான் நீக்குகிறேன் எனவே இது மின்னழுத்தத்தின் உட்செலுத்துதல் புள்ளியாகும் அடுத்தது நமக்குத் தேவையானது கிரௌண்ட் எனவே கிரௌண்ட்டும் இங்கு ஒதுக்கப்படுகிறது எனவே அது செய்யப்படுகிறது மின்சாரம் கொடுத்துவிட்டோம் வெப்ப பரிமாற்றம் அது சரியாக வெப்பமடையும் எனவே வெப்ப பரிமாற்றத்திற்குச் செல்லுங்கள் அது வெப்பமடையும் போது நீங்கள் மல்டி பிசிக்ஸ் சிமுலேஷன்ஸ்களைச் செய்யும்போது உங்களுக்கு ஒரு எல்லை நிலைமைகள் தேவை ஒரு பொருளைத் தனிமைப்படுத்திச் சரியாகச் சூடாக்க முடியாததால் அந்த வெப்பம் சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தால் பரிமாற்றப்படுகிறது சில நேரங்களில் அது காற்றாக இருக்கும் சில நேரங்களில் அது குளிராக இருக்கும் அது வேறு எதாவது அமைப்பாகும் ஒரு மின்னணு அமைப்பு போன்ற பாதுகாக்கும் MEMS சாதனமாக இருப்பதால் பெரும்பாலான நேரங்களில் அது காற்றாக இருக்கும் சரி எனவே நாம் அந்த தடையை கொடுக்க வேண்டும் எனவே அந்த வெப்பப் பாய்வு இருக்கும் இது வெப்பத்தின் ஓட்டம் எனவே வெப்பப் பரிமாற்றத்தில் இடது கிளிக் செய்து இங்கு வெப்பப் பாய்வைக் கிளிக் செய்யவும் வெப்பப் பாய்வு உள்ளது இப்போது ஹீட் ஃப்ளக்ஸ் என்றால் என்ன நம்முடையது வெப்பச்சலனமாக இருக்கும் ஏனெனில் அது காற்றால் குளிரூட்டப்படும் எனவே கன்வெக்டிவ் ஹீட் ஃப்ளக்ஸ் ஐ கிளிக் செய்யவும் மற்றும் வெப்பப் பரிமாற்றக் கோயெபிசியன்ட் பயனர் மூலம் வரையறுக்கப்பட்டது பொதுவாக காற்றுக்கு வெப்பப் பரிமாற்றக் கோயெபிசியன்ட் 5 எனவே நாம் இங்கு 5 ஐக் கொடுக்கிறோம் நீங்கள் பார்க்கிறபடி இங்கு வெப்பப் பரிமாற்றக் கோயெபிசியன்ட்டை கொடுத்துள்ளேன் மேலும் நாம் முழு பகுதியையும் ஒதுக்க வேண்டும் எனவே இப்போதும் கூட இது ஒரு எச்சரிக்கை சிக்னலைக் காட்டுகிறது அதாவது இதை நாம் எப்படி வரையறுக்கிறோம் என்பதில் ஏதோ தவறு இருக்கிறது மென்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் பாருங்கள் எனவே மென்பொருளைப் பயன்படுத்தும் நபரைப் போலவே இது புத்திசாலித்தனமாக இருக்கும் நீங்கள் சரியாக என்ன பார்க்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் எந்த மென்பொருளும் உங்களுக்கு உதவ முடியாது எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் உங்களுக்கு இந்த மென்பொருளைக் காட்டுகிறோம் ANSYS CATIA போன்ற மற்ற மென்பொருட்கள் நிறைய உள்ளன நாம் இதை உங்களுக்கு ஒரு உதாரணமாகக் காட்டுகிறோம் எனவே இதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் என்பதால் நாம் இதைப் பயன்படுத்துகிறோம் எனவே MEMS சாதனங்களை சரியாக உருவகப்படுத்த எந்த மென்பொருளையும் பயன்படுத்தலாம் என்பதை உங்களுக்குக் காண்பிப்பதே யோசனை ஆனால் உங்களுக்குத் இயற்பியல் சரியாகத் தெரியாவிட்டால் அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த முடிவைப் பெற முடியாது எனவே உங்கள் பிரச்சனையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு நீங்கள் மின்னழுத்தத்தை சிதைக்கும்போது கட்டமைப்பின் பரிமாணம் என்ன வெவ்வேறு இயற்பியல் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் உருவகப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு குருட்டு உருவகப்படுத்துதலைச் செய்ய முடியாது எனவே இப்போது நாம் எனவே இந்த விஷயம் காண்பிக்கப்படுகிறது மற்றும் நான் எழுதுகிறேன் ஏனென்றால் அதற்கான எல்லை எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை அதாவது அது எங்கு பயன்படுத்தப்படும் என்பது எனவே இந்த பிளேன்னின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லுங்கள் அனைத்தும் ஹீட் ஃப்ளக்ஸ்க்காக ஒதுக்கப்படும் எனவே அது முடிந்தது இப்போது வெப்பப் பரிமாற்றம் ஒதுக்கப்படுகிறது மின்சாரம் ஒதுக்கப்படுகிறது இப்போது நாம் சாலிட் மெக்கானிக்ஸ் பற்றி பார்க்க வேண்டும் இப்போது சாலிட் மெக்கானிக்ஸ்சில் யோசனை என்னவென்றால் எங்காவது ஒரு புறநிலை வளைவுக்கு அது எங்காவது பிக்ஸ் செய்யப்பட வேண்டும் அது எங்கும் பிக்ஸ் செய்யப்படாவிட்டால் அதை வளைக்க முடியாது எனவே மற்ற பீம் போலவே இது ஒரு மைக்ரோ ரெசிஸ்டர் பீம் ஆகும் இது இந்த இடத்திலும் PCB யின் இந்த இடத்திலும் அல்லது எங்காவது பிக்ஸ் செய்யப்படும் எனவே இவை இரண்டும் இணைக்கப்பட வேண்டிய புள்ளிகள் அது ஒரு கன்ஸ்டரைன்ஸ் ஆக இருக்கும் எனவே சாலிட் மெக்கானிக்ஸ் மீது வலது கிளிக் செய்து இங்கே பிக்ஸ் கன்ஸ்டரைன்ஸ் ஐ கிளிக் செய்யவும் நீங்கள் பிக்ஸ் கன்ஸ்டரைன்ஸ் ஐ கிளிக் செய்யும்போது அவை என்னென்ன கன்ஸ்டரைன்ஸ் என்பதை நீங்கள் ஒதுக்க வேண்டும் எனவே இங்கே கிளிக் செய்யவும் இவை நிலையான கன்ஸ்டரைன்ஸ்கள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் சரி எனவே நிலையான கன்ஸ்டரைன்ஸ்களை நாம் ஒதுக்குகிறோம் எனவே இப்போது நாம் என்ன செய்தோம் நாம் ஜாமெட்ரியை சரியாகச் செய்துள்ளோம் ஒரு பிளேன் ஜாமெட்ரியை உருவாக்கியுள்ளோம் பிறகு அதை வெளியேற்றினோம் அதன் 3 டி மாடலை ஒர்க் பிளேன்னில் பெற்றோம் ஜாமெட்ரி வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் ஜாமெட்ரியை பார்க்க முடியும் பிறகு நாம் என்ன செய்தோம் உண்மையில் பயன்படுத்தப்படும் இடத்தில் மின்னோட்டத்தை நாம் ஒதுக்குகிறோம் மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் நீங்கள் இங்கே நிர்ணயித்த அனைத்தையும் கொடுக்கிறீர்கள் மின்சாரம் எங்கே இருக்கிறது கிரௌண்ட் எங்கே இருக்கிறது என்பதை நிர்ணயம் செய்கிறோம் அதற்கு முன் அது எந்த வகையான பொருள் எந்த களங்கள் பயன்படுத்தப்படும் என்பதையும் நிர்ணயம் செய்கிறோம் பொருள் தாமிரம் என்று நாம் நிர்ணயம் செய்கிறோம் பின்னர் நீங்கள் மின்சாரத்தை சரிசெய்து பின்னர் வெப்ப பரிமாற்றத்திற்கு சென்றோம் நாம் சொன்னோம் வெப்ப பரிமாற்றத்தில் காற்றின் மூலம் ஒரு வெப்பமண்டல குளிரூட்டல் ஏற்படுகிறது பின்னர் வெப்பப் பரிமாற்ற கோயெபிசியன்ட் ஐ ஹீட் ஃப்ளக்ஸ் மூலம் வழங்கினோம் பின்னர் நாம் சாலிட் மெக்கானிக்ஸ்க்குச் சென்றோம் சில கன்ஸ்டரைன்ஸ்கள் நிர்ணயிக்கப்படும் எனவே நாம் கன்ஸ்டரைன்ஸ்களைக் கொடுத்தோம் நாம் இங்கே கொடுத்த கன்ஸ்டரைன்ஸ்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன இப்போது அடுத்த விஷயம் என்னவென்றால் எந்த சிமுலேஷன்ஸ் மென்பொருள் செய்யப்போகிறது அது என்ன செய்கிறது என்றால் ஒரு இயந்திரம் இருப்பதை அது அறியும் அங்கு இந்த இயற்பியல் அல்லது நவீன சமன்பாடுகளாக கட்டுப்பாடுகளைக் நாம் கொடுத்தோம் இது கட்டமைப்பில் வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த சமன்பாடுகளுக்கு தீர்வு அளிக்கும் இப்போது இந்த சமன்பாடுகள் சரி செய்ய இன்னும் பல புள்ளிகள் இருந்தால் தீர்வின் கணிப்பு மிகவும் துல்லியமாக இருக்கும் அதனால் ஆனால் அது அதிக கணக்கீட்டு வளங்களை உள்ளடக்கும் எனவே இங்கிருந்து இந்த மெஷ் கருத்து வருகிறது இது மெஷ் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம் மெஷ் மீது கிளிக் செய்யவும் இயற்பியல் கட்டுப்படுத்தப்பட்ட மெஷ் ஒரு வழி அல்லது வரையறுக்கப்பட்ட மெஷ் பயன்படுத்தவும் இயற்பியல் கட்டுப்பாட்டில் உள்ள மெஷ் என்பது ஒரு தீர்க்கக்கூடிய தீர்வை வழங்க தேவையான குறைந்தபட்ச இயந்திரத்தை அறியும் போது அது வரையறுக்கப்பட்ட மதிப்புக்கு மேல் இல்லை எனவே தீர்வு வரையறுக்கப்பட்டது எனவே நாம் இயற்பியல் கட்டுப்பாட்டு மெஷ் கொடுத்துள்ளோம் நாம் அதை உருவாக்குவோம் நாம் அதை உருவாக்கும் போது நீங்கள் அந்த மெஷ் இருப்பதை பார்க்க முடியும் இந்த மெஷ் நடத்தும் எல்லா இடங்களிலும் கேள்விகள் இப்போது தீர்க்கப்படும் நீங்கள் இன்னும் துல்லியமான தீர்வை விரும்பினால் நாம் அதிக மெஷ் கொடுக்கலாம் எனவே இங்கே நிறைய கிருஷ்ஸ் கூடுதல் கிருஷ்ஸ் அல்லது இயல்பான கிருஷ்ஸ் உள்ளன என்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே நான் மெல்லிய கிருஷ்ஸ் கொடுக்கிறேன் பின்னர் நான் அனைத்தையும் கட்டினால் நீங்கள் மிகவும் அடர்த்தியான மெஷ் பார்ப்பீர்கள் சரி இப்போது நான் கிருஷ்ஸ் கொடுத்தால் மெல்லிய மெஷிங் இருக்கும் எனவே நீங்கள் மிகவும் கடினமான மெஷ் கொடுத்தால் நிச்சயமாக கணினியின் முழு மென்பொருளால் தீர்க்க போதுமான புள்ளிகள் இல்லை எனவே மென்பொருள் தீர்க்க முடியாது எனவே நாம் ஒரு மெல்லிய மெஷ் கொடுக்கலாம் எனவே இது மிகவும் மென்மையான முடிவுகளைத் தரும் இப்போது நாம் சம்பந்தப்பட்ட இயற்பியயலால் வரையறுத்துள்ள மெஷிங் கொடுத்திருக்கிறோம் இப்போது கட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம் ஆய்வு செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது எனவே நீங்கள் படிக்கப் வேண்டும் நாம் படிக்கப் போகும் இயல்புநிலை ஆய்வுகள் உள்ளன பின்னர் நாம் இங்கே கணக்கிடப் போகிறோம் அது முடிவுகளைக் கணக்கிடும் எனவே இந்த இடைமுகம் இங்கே சரியான கோண வடிவத்தில் உள்ளது என்பதை இங்கே கவனியுங்கள் இங்கே இவை அனைத்தும் சரியான வரிகள் சரி நாம் கணக்கிட்டவுடன் இதில் இயந்திர சிதைவின் விளைவை நான் கணக்கிடுகிறேன் இங்கே கணக்கிடு என்பதைக் கிளிக் செய்யவும் எனவே இது தீர்வைக் கணக்கிடுகிறது உங்கள் மெஷின் CPU மற்றும் RAM ஐப் பொறுத்து இது சிறிது நேரம் எடுக்கும் எனவே இது கணக்கிடப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய முடிவை நாம் பெற்றுள்ளோம் அது வளைந்திருக்கிறது அமைப்பு வளைந்துள்ளது இது நான் இங்கே பேசிக்கொண்டிருந்த இயந்திர சிதைவு ஆகும் நீங்கள் அதிக மின்னழுத்தத்தைக் கொடுத்தால் அது மேலும் வெப்பமடையும் மேலும் அது இன்னும் அதிகமாகிவிடும் அதையும் நாம் விரைவில் பார்க்க முடியும் இப்போது இந்த பிளாட் என்ன எனவே இந்த ஆய்வு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இடத்தை பற்றிய ஆய்வு ஆகும் நாம் நிர்ணயித்த இடங்களில் ஸ்ட்ரெஸ்கள் அதிகபட்சமாக இருக்கும் அது மிகவும் உள்ளுணர்வு கொண்டது இப்போது இங்கே வெப்பநிலை திட்டத்தைப் பார்ப்போம் வெப்பநிலையைக் கிளிக் செய்வதன் மூலம் வெப்பநிலை எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைக் காணலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் மின்னழுத்தம் கொடுக்கும் இடத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் மற்றும் இங்கு சந்திப்பில் வெப்பநிலை அதிகபட்சம் மற்றும் அது குளிர்ச்சியடைகிறது அடுத்து சமவெப்ப வடிவங்களை நாம் காணலாம் எனவே ஐசோதர்மல் வரையறைகள் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு செங்குத்தாக இருக்கும் திசையில் சமவெப்ப வரையறைகள் உள்ளன பிறகு நாம் காணக்கூடிய மின் ஆற்றல் எவ்வாறு மாறுகிறது இது இங்கே 0 5 இல் தொடங்குகிறது அது இங்கே இருக்கிறது அது 0 வோல்ட்டில் இங்கே முடிகிறது சரி எனவே இவை நீங்கள் செய்யக்கூடிய அடிப்படை ஆய்வுகள் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஐ மாற்றுவதையும் வெப்பநிலையை மாற்றும் சமவெப்ப வடிவங்களை மாற்றுவதையும் காணலாம் இப்போது நாம் ஒரு வித்தியாசமான காரியத்தைச் செய்வோம் மின்சார ஆற்றலை மாற்றுவோம் நான் ஒரு வோல்ட்டில் வேலை செய்கிறேன் சிதைவு எவ்வாறு மாறுகிறது என்பதை நாம் பார்ப்போம் நான் அதை ஒரு வோல்ட் ஜியோமெட்ரிக்குச் சென்று மீண்டும் உருவாக்கினேன் நாம் மெஷிங்கிற்குச் சென்றோம் நாம் மெல்லிய மெஷ் கொடுத்துள்ளோம் இப்போது நாம் படிக்கப் போகிறோம் தீர்வைப் புதுப்பிக்கலாம் நான் ஸ்ட்ரெஸ் திட்டத்திற்குச் செல்வேன் இது அசல் ஸ்ட்ரெஸ் திட்டம் சரியானது நான் இங்கே தீர்வைப் புதுப்பிக்கப் போகிறேன் நீங்கள் விருப்பத்தைப் புதுப்பிப்பதற்கான தீர்வைப் பெறுவீர்கள் எனவே இது தீர்வைப் புதுப்பிக்கிறது எனவே நீங்கள் பார்க்க முடிந்தால் இங்கே வீக்கம் அதிகரித்துள்ளது இங்கே பார்க்கவும் எனவே அதை மேலும் மாற்ற முயற்சிக்கிறேன் 5 வோல்ட் கொடுக்கட்டும் நான் அதை மைக்ரோ ஹீட்டர் பீம் போல் சேமிக்கிறேன் இப்போது மின் திறன் 5 வோல்ட் என்னை ஆய்வுக்கு செல்ல விடுங்கள் நான் மீண்டும் கணக்கீடு கொடுக்க அனுமதிக்கிறேன் நீங்கள் கணக்கிடலாம் அல்லது தீர்வைப் புதுப்பிக்கலாம் எல்லாமே நன்றாக இருக்கிறது வீக்கம் சிறிதளவு அதிகரித்து மாற்றங்கள் இருப்பதைக் காணலாம் நாம் ஒரு குறைந்த மின்னழுத்தத்திற்கு செல்வோம் நான் 0 1 வோல்ட் தருகிறேன் என்று சொல்லலாம் நான் எல்லாவற்றையும் கட்டியெழுப்பட்டும் மீண்டும் படிக்கவும் பின்னர் கணக்கிடவும் எனவே வளைவு குறிப்பாக இந்த செங்குத்து கற்றை வளைக்கும் முன்பு போல் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இதுபோல நீங்கள் உங்கள் வடிவமைப்பை வடிவமைக்க முடியும் உண்மையில் என் பீம் தடிமன் என்னவாக இருக்க வேண்டும் நான் பயன்படுத்த வேண்டிய பொருள் என்னவாக இருக்க வேண்டும் நான் கொடுக்க வேண்டிய மின்னழுத்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் முன் உங்கள் சென்சார்கள் அல்லது ஆக்சுவேட்டர்களுக்கான இந்த வடிவமைப்பு கன்ஸ்டரைன்ஸ்களை நான் கொடுக்க வேண்டும் நீங்கள் உண்மையில் சாதனத்தை உருவாக்கும் முன் இதுபோன்ற சிமுலேஷன்ஸ்களைப் பயன்படுத்தி நன்றாகப் படிக்க முடியும் எனவே இதில் நீங்கள் வேலை செய்ய விரும்பும் அடிப்படை கருத்துகளைப் புரிந்துகொண்டால் சிமுலேஷன்ஸ் மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் எதையாவது பொறியியல் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் கைகளில் சில அளவுருக்கள் இருக்கும் பரிமாணங்கள் இருக்கும் நீங்கள் பயன்படுத்தும் மின்னழுத்தம் போன்ற சில வடிவமைப்பு அளவுருக்கள் இருக்கும் எனவே இதுபோன்ற சிமுலேஷன்ஸ்களைச் செய்வதன் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய இத்தகைய வடிவமைப்பு அளவுருக்களின் மிகச் சிறந்த கலவையை நீங்கள் எவ்வாறு அடைவீர்கள் எனவே இது போன்ற சிமுலேஷன்ஸ்களின் முக்கியத்துவம் அடுத்த விரிவுரைகளில் பிற விரிவுரைகளுக்கு இடையில் நாம் உங்களுக்கு மற்ற சுவாரஸ்யமான சாதன சிமுலேஷன்ஸ்களைக் காண்பிப்போம் இன்று நாம் ஒரு மைக்ரோ ஹீட்டர் பீம் மைக்ரோ ரெசிஸ்டர் பீம் அல்லது மைக்ரோ ஹீட்டர் பீம் சிமுலேஷன்ஸ்களைக் கண்டோம் இது மின் வெப்ப மற்றும் இயந்திர பண்புகள் போன்ற ஒரு பொருளின் மூன்று வெவ்வேறு இயற்பியல் பண்புகளின் இணைப்பு விளைவைச் சரியாகக் காட்டியது மேலும் மின் மின்னழுத்தம் எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதைப் பார்த்தோம் பொருள் முழுவதும் வெப்பநிலை மற்றும் இயந்திர அவதூறையும் ஏற்படுத்துகிறது எனவே இத்தகைய இயற்பியல் ஆய்வுகளை இத்தகைய மென்பொருளைக் கொண்டு செய்ய முடியும் எனவே இந்த விஷயங்களை உங்களுக்குக் காண்பிப்பதற்கான ஒட்டுமொத்த யோசனை இது நன்றி மற்றும் அடுத்த தொகுதியில் சந்திப்போம்